வணக்கம் நண்பர்களே முந்தைய விரிவுரையில் UAV வடிவமைப்பு பற்றிய சிறிய கணக்குகளை பார்த்தோம் மேலும் டெயில் செட்டிங் ஆங்கிள் என்ன இருக்கும் விங் மற்றும் டெயிலின் சார்பு நிலைகள் என்ன என்பதைப் பற்றியும் விவாதித்தோம் இன்றும் நாம் அதே எண்ணியல் கணக்கீடுகளை தொடர்வோம் ஆனால் இன்று எலவேட்டர் எஃபெக்டிவ்னஸ் பற்றி பார்க்கப் போகிறோம் இப்பொழுது எலவேட்டரின் முக்கியத்துவம் என்ன ஒரு ஏர்கிராஃப்ட் ஆனது ஸ்டேட்டிக்காக நிலையாக இருக்க உங்களுடைய Cm வெர்சஸ் 𝛼 அல்லது வெர்சஸ் CL கர்வ் ஆனது எதிர்மறை சாய்வையும் ஒரு நேர்மறை Cm0 டையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் நேற்று பார்த்து உள்ளதால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஏர்கிராஃப்டை ஒரு குறிப்பிட்ட CL இல் ட்ரிம் செய்ய உங்களுடைய டெயில் செட்டிங் ஆங்கிள் தேவைப்பட்டால் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நேற்று கணக்கிட்டோம் இப்பொழுது ஒரு உயர்ந்த மதிப்பிற்கு உங்களுடைய ஏர்கிராஃப்டை நாம் ட்ரிம் செய்ய வேண்டும் என வைத்துக்கொண்டால் நீங்கள் எலவேட்டர் செட்டிங்கை மாற்றலாம் மேலும் இது உங்களுடைய CLtrim ஐ ஒரு உயர்ந்த மதிப்பிற்கு மாற்றும் எனவே இது எலவேட்டரின் விலகலுக்கானது அதாவது 0 மற்றும் இது எதிர்மறை மதிப்புகளுக்கு ஆனது இதேபோன்று நேர்மறை மதிப்புகளுக்கு உங்களுடைய கர்வ் ஆனது இந்த திசையில் மாறுபடும் இந்த பிளாட்டில் இருந்து சாய்வு மாறாமல் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் சாய்வு மாறாமல் இருக்கும் ஆனால் Cm0 அல்லது பிட்சிங் மொமன்ட் ஆகியவற்றுக்கு இடையே வேறுபாடுகள் இருப்பதை நீங்கள் காணலாம் இதுமட்டுமன்றி நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டு பரப்பை பயன்படுத்தினால் லிஃப்ட் மாறுபடும் இப்பொழுது எலவேட்டர் விலகலினால் லிஃப்டில் ஏற்படும் மாற்றம் பின்வருமாறு Δ𝐶L CLe 𝛿e இங்கே CLe ஆனது கட்டுப்பாட்டு பரப்பு விலகலினால் லிஃப்டின் கோஏஃபிஷியன்டில் ஏற்படும் மாற்றத்திற்கு சமம் இங்கு இதுதான் எலவேட்டர் நமக்கு அந்த லிஃப்ட் கோஏஃபிஷியன்டும் தெரியும் CL CL0 CL CLe 𝛿e இதேபோன்று எலவேட்டர் விலகலினால் உங்களுடைய பிட்சிங் மொமண்டும் மாறுபடும் எனவே உங்களுக்கு தெரிந்துள்ளது போல் சாய்வும் சமம் எனவே பிட்சிங் மொமண்ட் கோஏஃபிஷியன்டில் ஏற்படும் மாற்றம் Δ𝐶m Cme 𝛿e இங்கே Cme ஆனது எலவேட்டர் விலகலினால் பிட்சிங் மொமண்ட் கோஏஃபிஷியன்டில் ஏற்படும் மாற்றத்திற்கு சமம் இப்பொழுது இந்தக் குறியீடு Cme ஆனது உங்களுடைய கட்டுப்பாட்டு பவர் என்று கூறப்படும் உங்களுடைய கட்டுப்பாட்டு பரப்பு அல்லது எலவேட்டர் எந்த அளவு செயல்திறனுடன் உள்ளது என்பதை இந்த ஏரோடைனமிக் கோஎஃபிஷியன்ட் முடிவு செய்யும் இப்பொழுது Cme இன் மதிப்பு அதிகமாக உள்ளது எனில் உங்களுக்கு உங்களுடைய பிட்சிங் மொமன்டின் மேல் அதிகப்படியான கட்டுப்பாடு இருக்கும் மேலும் நாம் அதை ஏற்கனவே பார்த்துள்ளோம் ஏர்கிராஃப்ட்டின் மொத்த பிட்சிங் மொமன்டானது பின்வருமாறு Cm Cm0 Cm Cme 𝛿e இப்பொழுது லிஃப்டில் ஏற்படும் மாற்றம் ∆CL StS𝜂∆CLt StS𝜂 𝜕𝐶Lt𝜕e𝛿e இப்பொழுது இந்த குறியீடு 𝜕𝐶Lt𝜕e ஆனது பின்வருமாறு எழுதப்படும் 𝜕𝐶Lt𝜕e 𝜕𝐶Lt𝜕t𝜕t𝜕e இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது CLt ஆல் குறிப்பிடப்படும் மேலும் இதை நீங்கள் 𝜏 ஆல் குறிப்பிடலாம் இதேபோன்று பிட்சிங் மொமண்ட் கோஏஃபிஷியன்டில் ஏற்படும் அதிகரிப்பு Δ𝐶m VH𝜂Δ𝐶Lt இந்த குறியீட்டின் மதிப்பு என்ன இந்த குறியீட்டை நாம் மாற்றி அமைப்போம் Δ𝐶m VH𝜂𝜕𝐶Lt𝜕e𝛿e இது எனக்கு பின்வரும் மதிப்பை கொடுக்கும் Cme VH𝜂CLt𝜏 இப்பொழுது நாம் 𝜏 என்ற புதிய குறியீட்டை அறிமுகப்படுத்தி உள்ளோம் இந்த 𝜏 இன் மதிப்பானது பொதுவாக கொடுக்கப்பட்ட ஒரு வரைபடத்தில் இருந்து எடுக்கப்படும் இது ஒரு வடிவமைப்பு அளவுரு நான் உங்களுக்கு அந்த வரைபடத்தை தருகிறேன் இது டவ்வின் மதிப்பு மேலும் இது உங்களுடைய கட்டுப்பாட்டு பரப்பு வகுத்தல் லிஃப்டிங் பரப்பின் மதிப்பு அதாவது இது உங்களுடைய எண்ணில் இது உங்களுடைய எலவேட்டர் அல்லது கட்டுப்பாட்டு பரப்பு எனவே இந்த மதிப்பானது கட்டுப்பாட்டு பரப்பின் மதிப்பு இந்த பரப்பு கட்டுப்பாட்டு பகுதியின் எதிர்பார்ப்பு மற்றும் இது உங்களுடைய டெய்லின் முழு பரப்பு இது St இனால் குறிப்பிடப்படுகிறது இப்பொழுது இந்த விகிதம் பொதுவாக SCfSt இப்பொழுது இன் மதிப்பு 𝜏 வெர்சஸ் கட்டுப்பாட்டுத் தளத்தின் பரப்பு வகுத்தல் லிஃப்டிங் தளத்தின் பரப்பு இவ்வாறாக வேறுபடுகிறது எனவே எந்த ஒரு கட்டுப்பாட்டு பரப்பிற்கு இது உங்களுடைய டெயில் அல்லது எய்லரானாக இருக்கலாம் நீங்கள் பொதுவாக 𝜏 இன் மதிப்பை இந்த சூத்திரத்தை கொண்டு கணக்கிடலாம் நீங்கள் வளைபரப்பு என்னவென்று கணக்கிட வேண்டும் மேலும் பொதுவாக 𝜏 இன் மதிப்பை 0 45 முதல் 0 6 என்ற அளவுக்குள் எடுத்துக் கொண்டால் நல்லது இப்பொழுது 𝜏 ஐ 0 5 ற்கு சமமாக நான் எடுத்துக்கொண்டால் எனக்கு டெயிலின் வளைபரப்பு என்னவென்று ஏற்கனவே தெரியும் பின்பு நான் உங்களுடைய கட்டுப்பாட்டு வளைபரப்பை கணக்கிட முடியும் இதன் மதிப்பு 0 5 பெருக்கல் St இப்பொழுது இந்த எல்லா கணக்கீடுகளின் அடிப்படையில் நாம் வரவழைத்த சூத்திரம் மற்றும் நாம் 𝜏 இன் மதிப்பை கணக்கிட போகிறோம் உங்களுடைய ஏர்கிராஃப்டை ஒரு உயர்ந்த மதிப்பு அல்லது தேவைப்படும் மதிப்பிற்கு ட்ரிம் செய்ய 𝛿e விலகல் என்னவாக இருக்கும் எனவே அதற்கு முன்பாக தேவைப்படும் 𝛿etrim இன் மதிப்பு என்ன என்பதற்கான தொடர்பை நாம் கண்டறிய வேண்டும் எனவே செய்ய தேவையான எலவேட்டர் ஆங்கிள் உங்களுக்கு தெரிந்தவாரே ஒரு ஏர்கிராஃப்டை ட்ரிம் செய்ய பிட்சிங் மொமண்ட் ஆனது 0 ஆக இருக்க வேண்டும் மேலும் பிட்சிங் மொமண்ட் கோஏஃபிஷியன்ட் ஆனது பின்வருமாறு கொடுக்கப்படும் என நமக்கு தெரியும் Cm Cm0 Cmtrim Cme 𝛿etrim இந்த சமன்பாட்டில் இருந்து இந்த மதிப்பை 0 ஆக எடுத்துக் கொண்டால் நாம் பெறுவது 𝛿etrim Cm0 CmtrimCme மேலும் நம்மிடம் லிஃப்ட் கோ எஃபிஷியன்டிற்கான மற்றொரு சமன்பாடு உள்ளது அது CLtrim CL0 CLtrim CLe 𝛿etrim இவைகள் சமன்பாடு 1 2 3 ஆகும்

இப்பொழுது டெரிவேஷனிற்கு பிறகு ட்ரிம் செய்வதற்கு தேவைப்படும் ஆங்கிள் எலவேட்டர் ஆங்கிள் என்ன இப்பொழுது நாம் நேற்று செய்த எண்ணியல் கணக்கை நினைவு கூர்வோம் எனவே முந்தைய எண்ணியல் கணக்கில் இருந்து நாம் பெற்ற சில மதிப்புகள் CLW ஒரு ரேடியனுக்கு 4 94 மேலும் இன்று டெரைவ் செய்யப்பட்ட சூத்திரம் Cme VH𝜂CLt𝜏 −0

47 நேற்று நாம் கணக்கிட்ட வரை இதன் மதிப்பு ஒரு ரேடியனுக்கு 4 இதேபோன்று CLe நாம் டெரைவ் செய்த வரையில் CLe StS 𝜂CLt𝜏 இதேபோன்று CLe St ஆகியவற்றுக்கு நேற்று நாம் St 0 14 சதுர மீட்டர்கள் என்றும் S ஆனது 0 6875 சதுர மீட்டர்கள் என்றும் கணக்கிட்டோம் இந்த மதிப்புகளை பிரதி இட CLe StS 𝜂CLt𝜏 0 140

5 0 428 இப்பொழுது Cm CLW Cmf 𝜂VHCLt 𝐶LW ஆனது 4 94 என நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் XCG ஐ 0 185 மீட்டர்கள் ஆக எடுத்துள்ளோம் Xac ஆனது 0 1207 மீட்டர்கள் மற்றும் c ஆனது சராசரி ஏரோடைனமிக் கார்டு 0 எளிமைபடுத்துவதற்காக நாம் Xac ஐ 0 ஆகவும் இன் மதிப்பை நாம் முந்தைய விரிவுரையில் கணக்கிட்டது போல் 0 346 ஆகவும் எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது இந்த மதிப்புகளை பிரதியிட நாம் பெறுவது Cm 4 186 0

346 Cm 0 7908 இப்பொழுது நாம் CLetrim ஐ கணக்கிட தேவையான எல்லா மதிப்புகளையும் கணக்கிட்டு விட்டோம் நேற்றைய விரிவுரையில் இருந்து நமக்கு Cm0 ஆனது 0 063 என்பது தெரியும் எளிமையாக இருப்பதற்காக CL ஐ கணக்கிடுவதற்கு பதிலாக இதை நாம் கணக்கிடுவோம் இது முழு ஏர்கிராப்டிற்கான லிஃப்ட் கோஎஃபீஷியன்ட் ஆனால் எளிமையாக இதை நாம் CLW ஆக எடுத்துக் கொள்வோம் எனவே நமக்கு ஏற்கனவே Cm0 Cm விங் ஆகியவற்றின் மதிப்பு தெரியும் என்பதால் நாம் CLtrim இன் மதிப்பை கணக்கிட்டோம் CL இன் எந்த ஒரு மதிப்பிற்கு நான் ஏர்கிராஃப்டை ட்ரிம் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை எடுத்துக் கொள்வோம் எனக்கு CL0 இன் மதிப்பு தெரியும் அது 0 237 Cm Cme ஆகியவற்றை நாம் கணக்கிட்டுவிட்டோம் மேலும் CLயையும் நாம் கணக்கிட்டு விட்டோம் எனவே நாம் எல்லா அளவுகளிலும் பிழை செய்து விட்டோம் நேற்று நாம் ஏர்கிராஃப்டை 0 657 இல் ட்ரிம் செய்ய வேண்டும் என பார்த்தோம் மேலும் அதற்காக CL இன் மதிப்பு 0 237 ற்கு சமமாக உள்ள போதோ அல்லது 𝛼 மதிப்பு 0 க்கு சமமாக உள்ள போதோ Cm0 இன் மதிப்பு என்ன என்பதை நாம் கணக்கிட்டோம் எனவே இன்று நான் என்னுடைய ஏர்கிராஃப்டை இங்கே ஏதோ ஓரிடத்தில் ட்ரிம் செய்ய வேண்டும் மேலும் குறைந்தபட்ச டிராக் நிலையில் நிபந்தனை என்ன குறைந்தபட்ச டிராக்கிற்கு CL CD0K நான் CD0 ஐ 0 04 என கருதுகிறேன் தொடக்கத்தில் எடுத்துக்கொள்ளும் தோராய மதிப்பு ஆனது 0 இப்பொழுது இந்த மதிப்பை பிரதியிட நாம் பெறுவது CL CD0 𝜋𝐴𝑅𝑒 0 09 0 8 0 956 எனவே என்னுடைய ட்ரிம்மிற்கான புதிய CL மதிப்பானது 0 நான் என்னுடைய ஏர்கிராஃப்டை ஒரு பாயிண்ட் ஆக 0 956 இல் ட்ரிம் செய்ய வேண்டும் மேலும் இதை நான் செய்வதற்கு தேவையான e trim மதிப்பு என்ன நான் அதை கணக்கிட வேண்டும் மேலும் நாம் விலகல் அளவை பெற தேவையான எல்லா அளவுருக்களையும் கணக்கிட்டு விட்டோம் இப்பொழுது இந்த மதிப்புகளை பிரதியிட e trim 0 063 4 94 0 7908 0 956 0 94 1 47 0 428 e trim 0 5685 7 2620 338 0 2573 6 929 e trim 0 037 rad or 2 12 எனவே இதுதான் என்னுடைய ஏர்கிராஃப்டை CL மதிப்பு 0 96 க்கு சமமாக உள்ளவாறு ட்ரிம் செய்ய தேவைப்படும் e trim இன் மதிப்பு ஆகும் இவைகள் தான் இந்த விரிவுரைக்கானது